ரெப்லக்ஷன் அண்ட் டிரான்ஸ்மிஷன் ஆப் பார்ட்டிகள்ஸ் ஆக்ராஸ் ஏ பொட்டன்ஷியல் பேரியர் இதுவரை நாம் ஷ்ரோடிங்கர் சமன்பாட்டின் தீர்வுகளைத் தேடிக்கொண்டிருக்கிறோம் அவை ஒரு பிணைக்கப்பட்ட துகள் மற்றும் அதன் அர்த்தம் என்ன அதாவது அலை செயல்பாடு x→±∞→0 இந்த விரிவுரையில் வேறு ஏதாவது வித்தியாசமாக செய்ய விரும்புகிறோம் ஃப்ரீ துகள்களை நாங்கள் கருதுகிறோம் இதன் மூலம் நான் சொல்வது அவை ∞ இலிருந்து வருகின்றன அவை மீண்டும் பிரதிபலிக்கலாம் மற்றும் ∞ க்குச் செல்லலாம் எனவே ψ≠0 ஆக x→±∞ மற்றும் நீங்கள் கருத்தில் கொள்ள விரும்புவது தடையின் குறுக்கே உள்ள துகள்களின் பிரதிபலிப்பு மற்றும் பரிமாற்றம் ஆகும் முன்பு ஒரு சிக்கலில் நாம் பார்த்ததை விளக்குகிறேன் ஒரு வரையறுக்கப்பட்ட அளவு பெட்டி உயரத்தில் உள்ள துகள் V0 என்று நாங்கள் கருதினோம் அலை செயல்பாடு உள்ளே பூஜ்ஜியமற்றது என்பதைக் கண்டறிந்தோம் ஆனால் சுவாரஸ்யமாக இது வெளியே பூஜ்ஜியமற்றது எனவே ஒரு துகள் கட்டுப்படுத்தப்பட்டு நான் அடைத்து வைக்கப்படும்போது நான் ஒரு வரையறுக்கப்பட்ட அளவிலான மேற்கோள்களில் கூறுவேன் அது கிணற்றுக்கு வெளியே காணப்படுவதற்கான நிகழ்தகவு உள்ளது அந்த விஷயத்தில் கிணற்றுக்கு வெளியே x2≠0 மற்றும் அதாவது கிணற்றுக்கு வெளியே துகள் இருப்பதற்கான நிகழ்தகவு இருந்தது நான் இங்கே ஆய்வு செய்தால் அல்லது இங்கே ஆய்வு செய்தால் சில நேரங்களில் அந்த துகள் இருப்பதைக் கண்டுபிடிப்பேன் நிகழ்தகவு சிறியதாக இருந்தாலும் அதன் வெளியே சிறியதாக இருப்பினும் உள்ள கிணற்றில் மிகப்பெரியது ஆனால் பூஜ்ஜியமற்றது இது கிளாசிக்கலில் இருந்து வேறுபட்டது நடத்தை கிளாசிக்கல் நடத்தை கிணற்றில் ஒரு துகள் என்றால் என்ன நடக்கும் என்பது கிணற்றுக்கு வெளியே ஒருபோதும் காணப்படாது எனவே இது மற்ற நிகழ்வுகளிலும் இதேபோன்ற ஒன்றைச் செய்கிறது அதையே நாம் ஆராய விரும்புகிறோம் இந்த விஷயத்தில் புதிய குவாண்டம் நிகழ்வுகளில் உள்ள துகள்களின் அலை தன்மை காரணமாக நான் சொல்ல விரும்புவது எல்லாம் வந்தாலும் ஒரு துகள் தடையைத் தாண்டிச் செல்லும் சூழலில் நீங்கள் அதைப் பார்க்கிறீர்கள் என்றாலும் அது அலைகளில் ஒன்றும் புதிதல்ல எனவே நான் சொல்வதன் மூலம் உங்களை ஊக்குவிக்கிறேன் என்னிடம் ஒரு சரம் ஒரு மெல்லிய சரம் மற்றும் அடர்த்தியான சரம் உள்ளது என்று வைத்துக்கொள்வோம் எப்போதும் ஒரு அலை வந்தால் ஒரு பிரதிபலிப்பு இருக்கும் நீங்கள் என்ன செய்தாலும் சில பரிமாற்றங்கள் இருக்கும் இதேபோல் எனக்கு ஒரு படி இருந்தால் ஒரு துகள் உள்ளே வரவும் குறியீடாகவும் அனுமதிக்கிறேன் நான் இந்த E ஆற்றலை படி உயரத்தை விட அதிகமாக இருக்கச் செய்கிறேன் கிளாசிக்கல் துகள் நேராக குவாண்டம் மெக்கானிக்கல்லி சாத்தியமான துகள்கள் திரும்ப வருவதற்கான நிகழ்தகவு மற்றும் மற்றவைகள் இந்த விஷயத்தில் வெளியே செல்கின்றன பெரும்பான்மை தடையின் மறுபக்கத்திற்குச் செல்லும் ஏனெனில் நீங்கள் அனைத்து துகள்களும் மறுபக்கத்திற்குச் செல்வதை கிளாசிக்கலாக எதிர்பார்க்கலாம் ஆனால் குவாண்டம் மெக்கானிக்கல்லி அவைகளில் சில பின்வாங்கும் இது ஒன்றுமில்லை ஆனால் ஒரு அலை தொடர்புடையது மற்றும் அலைகள் மற்ற நிகழ்வுகளுடன் பொருந்த வேண்டிய ஒரு எல்லை நிலை இருப்பதால் இந்த வகையான அலை இயக்கவியலுடன் ஒத்ததாக இருக்கிறது அங்கு நான் நினைக்கிறேன் தடையின் உயரத்தை விட குறைந்த ஆற்றலில் வரும் ஒரு துகள் பின்னர் குவாண்டம் மெக்கானிக்கல்லி கூட அனைத்து துகள்களும் பின்வாங்குவதில்லை என்பதை நீங்கள் காண்பீர்கள் சில நேரங்களில் நீங்கள் மறுபுறத்தில் துகள் கண்டுபிடிப்பதற்கான நிகழ்தகவு இருக்கும் மொத்த உள் பிரதிபலிப்பில் மொத்த உள் பிரதிபலிப்பில் கிளாசிக்கல் அலைகளில் இதுதான் நிகழ்கிறது 2 ஊடகங்களின் எல்லை உள்ளது மற்றும் மொத்த உள் பிரதிபலிப்பு நடைபெறுகிறது என்று வைத்துக் கொள்ளுங்கள் இந்த பக்கத்தில் மின்காந்த புலம் எல்லா ஒளியும் திரும்பிச் செல்கிறது ஆகவே நான் இங்கே மற்றொரு ஊடகத்தை வைத்தால் அல்லது இந்த கண்ணாடியை மிக மெல்லியதாக மாற்றினால் சில ஒளி இதேபோல் செல்கிறது இங்கே நான் வரையறுக்கப்பட்ட அளவிலான இந்த படி செய்தால் நீங்கள் சில துகள்களைக் சுரங்கப்பாதை என்று அழைக்கப்படும் வழியாக செல்வதை காண்பீர்கள் எனவே இவை அனைத்தும் அலைகளுடன் தொடர்புடைய நிகழ்வுகள் மற்றும் துகள்கள் இயக்கப்படுகின்றன அல்லது அவற்றின் பண்புகள் அலைகளால் இயக்கப்படுகின்றன என்று நாம் கருதும் போது இந்த நிகழ்வுகள் துகள்களின் நடத்தைக்கும் வருகின்றன எனவே இப்போது இந்த சிக்கல்களை படிப்படியாக எடுத்துக்கொள்வோம் எனவே இந்த விரிவுரையில் நான் சிக்க வைக்கப் போகும் பிரச்சினை ஒரு தடையின் குறுக்கே துகள்களின் பிரதிபலிப்பு மற்றும் பரிமாற்றம் ஆகும் எனவே இங்கே தடையின் உயரம் V0 ஆகும் மற்றும் முதல் வழக்கு ஆற்றல் EV0 இல் வரும் ஒரு துகள் என்று நான் கருதுகிறேன் இடது புறம் 0 எனவே இடது புறத்தில் அலை செயல்பாடு ஷ்ரோடிங்கர் சமன்பாடு V0 ஆல் கணக்கிடப்படுகிறது எனவே இது Eψ க்கு சமம் E 0 ஐ விட அதிகமாக இருக்க வேண்டும் இல்லையெனில் அலை செயல்பாடு சிதைந்துவிடும் எனவே என்னிடம் உள்ள தீர்வுகள் xeikx ஆகும் இதை k1x அல்லது e ik1x சில அலைவீச்சு A சில அலைவீச்சு B எனவே அலை உள்ளே வரக்கூடும் ஏனென்றால் எல்லையில் திரும்பிச் செல்லலாம் எனவே இது x0 க்கான தீர்வாகும் அங்கு x0 என்பது இந்த படி x0 க்கு 22md2dx2V0ψEψ உள்ளது இது எனக்கு xeαx அல்லது e αx தீர்வை கொடுக்கும் அங்கு α2mV0 E2 இந்த அலைவீச்சு C என்றும் அலைவீச்சு D k1 என்பதை2mE2 என்றும் அழைப்போம் எனவே இந்த படத்தை மீண்டும் உருவாக்குவோம் இது நடுவில் x0 மற்றும் ஆற்றலின் உயரம் V0 இங்கே V0 இங்கே Aeik1xBe ik1x என்ற அலை செயல்பாடு உள்ளது எனவே அலை செயல்பாடு சூப்பர்போசிஷன் மற்றும் x0 க்கு வலது புறத்தில் எல்லை நிபந்தனை மூலம் A மற்றும் B ஐக் காண்போம் நான்CeαxD e αx தீர்வாக கொண்டுள்ளேன் A B C மற்றும் D ஐ எல்லை நிபந்தனை மூலம் எவ்வாறு கண்டுபிடிப்பது மற்றும் எல்லை நிபந்தனைகள் x 0 இல் தொடர்ச்சியாகவும் x 0 இல் தொடர்ச்சியாகவும் இருக்க வேண்டும் இப்போது துகள்கள் இடமிருந்து வரும்போது அவை வலது புற சத்தத்தில் வெகு தொலைவில் செல்ல முடியாது என்பது எங்கள் எதிர்பார்ப்பு எனவே இடதுபுறத்தில் இருந்து துகள்கள் வருகின்றன என்ற எதிர்பார்ப்பிலிருந்து எனவே ஆரம்பத்தில் அவை வலப்புறம் இல்லை நாம் x∞ க்குச் செல்லும்போது எந்தத் துகள்களும் இருக்காது அதாவது D என்பது பூஜ்ஜியமற்றது என்று நாம் முடிவு செய்யலாம் ஆனால் C0 ஏனெனில் C ஆனது x க்கு செல்லும் போது அலை செயல்பாட்டை பெரிதாகச் செய்கிறது எனவே அது 0 ஆக இருக்கும் எனவே C க்குச் செல்லும்போது பூஜ்ஜியம் அல்லாததாக அலை செயல்பாடு வெடிப்பதற்கு வழிவகுத்திருக்கும் அது x→∞ ஆக இருக்கும் எனவே C0 எனவே எந்தவொரு துகள்களையும் எல்லையிலிருந்து வெகு தொலைவில் காண எதிர்பார்க்க மாட்டோம் என்ற இயற்பியல் எதிர்பார்ப்பு மேலும் நாம் C பூஜ்ஜியம் அல்லாததாக வைத்திருந்தால் அலை செயல்பாடு வெடிக்கிறது இரண்டும் C 0 ஆக இருக்க வேண்டும் என்ற கருத்தை உங்களுக்கு அளிக்கிறது எனவே வலது புறத்தில் ஒரே தீர்வு D e αx எனவே இப்போது நாம் மீண்டும் எழுதலாம் இது x0 xAeik1xBe ik1x for x0 க்கு D e αx அல்லது x0 க்கு சமம் எனவே x0 இல் தொடர்ச்சியானது உங்களுக்கு ABD ஐ தருகிறது இது எனது சமன்பாடு 1 மற்றும்x0 இல் தொடர்ச்சியானது எனக்கு A Bik αD ஐ கொடுக்கிறது இது எனது சமன்பாடு 2 ஆகும் இரண்டு சமன்பாடுகள் மற்றும் மூன்று அறியப்படாதவை இதை எவ்வாறு தீர்ப்பது என்பது எங்களுக்கு தெரியாத மூன்று அறியப்படாதவை BA மற்றும் DA என்ன என்பதை அறிய நாங்கள் ஆர்வமாக உள்ளோம் அவை குறுக்கே செல்லும் துகள்களின் விகிதத்தை உங்களுக்கு வழங்கும் எனவே நாம் அதை தீர்க்கும்போது எனவே இரண்டாவது சமன்பாடு நான் A B ikD என எழுதலாம் இது iαkD ஆகும் இது உடனடியாக உங்களுக்கு D2A1iαk மற்றும் B க்கு சமமான 2kAkiα மற்றும்D A க்கு சமமான 2kAkiα A க்கு சமமாக இருக்கும் என்று இது உங்களுக்கு சொல்கிறது மற்றும் அது உங்களுக்கு k iαkiα A ஐ வழங்குகிறது எனவே நாம் கண்டுபிடித்தது என்னவென்றால் இந்த விஷயத்தில் துகள்கள் வந்து திரும்பிச் செல்லும்போது சில சிதைந்துபோகும் அலை செயல்பாடு இங்கே நான் Aeikx ஐக் கண்டேன் இது வலதுபுறம் வரும் துகள்களைக் குறிக்கும் Be ikx இடதுபுறம் செல்லும் துகள்களைக் குறிக்கிறது k iαkiα மற்றும் DA2kkiα எங்கே என்று பார்ப்போம் இது BA க்கு சமம் என்று நான் கண்டேன் இப்போது இங்குள்ள அலை ஒரு நிற்கும் அலை அல்லது A மற்றும் B சமமாக இல்லாததால் சற்று பயணிக்கலாம் எனவே இது அடிப்படையில் நான் இடது புறத்தில் எழுதும் போது AeikxBe ikx தீர்வு உள்ளது நான் ஒரு அலை எழுதுகிறேன் இது வலதுபுறம் பயணிக்கும் அலை மற்றும் இடதுபுறம் அலை பயணிக்கும் சூப்பர்போசிஷன் ஆகும் எனவே வலதுபுறம் வரும் துகள் என Aeikxஐ நான் விளக்க முடியும் இடதுபுறம் செல்லும் ஒரு பகுதியைக் Be ikx ஐ குறிக்கும் எனவே current to the leftcurrent to the right விகிதம் ஒன்றுமில்லை ஆனால் நீங்கள் பிரதிபலிப்பு குணகம் இடதுபுறத்தில் மின்சாரமாக இல்லாவிட்டால் பிரதிபலிப்பு குணகம் இது வேகமாக இருக்கும் தயவுசெய்து நாங்கள் எடுத்த விரிவுரைக்குச் செல்லுங்கள் மின்சாரம் மடங்கு B2 கணக்கிடுவதற்கான நேரத்தை சார்ந்த ஷ்ரோடிங்கர் சமன்பாடு வலப்பக்கமாக இருக்கும் மின்னோட்டம் வேகத்தை A2 ஆல் வகுத்ததால் பெற்றது இது ஒன்றுமில்லை ஆனால் k iα2kiα2 எதுவுமில்லை அது 1 ஆகும் எனவே அனைத்து துகள்களும் வலப்பக்கத்தில் வருகின்றன அதே நேரத்தில் துகள்களைக் கண்டுபிடிப்பதற்கான நிகழ்தகவு உள்ளது மேலும் இந்த படத்தில் இந்த நீலத்தால் நான் காண்பிக்கிறேன் ஏனெனில் ஒரு De αx இருப்பதால் எப்போதும் இந்த பிராந்தியத்தில் உள்ள துகள்கள் கண்டுபிடிப்பதற்கான நிகழ்தகவு உள்ளது எனவே இறுதியில் அனைத்து துகள்களும் திரும்பிச் சென்றாலும் இதில் ஒரு துகள் அளவிட அல்லது கண்டுபிடிக்க முயன்றால் என்ன ஆகும் சில நேரங்களில் சில துகள்களைக் கண்டுபிடிப்பேன் ஏனெனில் வரையறுக்கப்பட்ட நிகழ்தகவு உள்ளது ஆனால் பிரதிபலிப்பு குணகம் நிச்சயமாக 1 ஆகும் வழக்கு 2 மூலம் ஆற்றலை உருவாக்கும்போது என்ன நடக்கிறது என்பதை இப்போது பார்ப்போம் V0 ஐ விட அதிக ஆற்றல் எனவே நாம் என்ன செய்கிறோம் என்றால் இந்த படி x0 இல் உள்ளது இந்த படியின் உயரம் V0 மற்றும் ஆற்றல் பெரியது மற்றும் ஆரம்பத்தில் துகள்கள் இடமிருந்து வருகின்றன எனவே மீண்டும் சில பிரதிபலிப்பு இருக்கும் என்று எதிர்பார்க்கிறோம் அதற்கு எதிராக சில பரிமாற்றங்கள் இடதுபுறத்தில் இருந்து துகள்கள் வருகின்றன ஆரம்பத்தில் வலதுபுறத்தில் இருந்து துகள்கள் எதுவும் வரவில்லை எனவே நான் பார்க்கக்கூடிய ஒரே விஷயம் என்னவென்றால் தடையைத் தாக்கிய பின் துகள்கள் வலதுபுறம் மட்டுமே செல்ல முடியும் x0 க்கு இடதுபுறமாக வரும் ஒரு தீர்வை நான் எடுக்க மாட்டேன் எனவே முதல் அவதானிப்பு ஆரம்பத்தில் துகள்கள் இடப்பக்கத்திலிருந்து வருவதால் x0 பகுதிக்கு இடதுபுறம் எந்த அலைகளும் இருக்காது எனவே மீண்டும் நான் x0 க்கு xAeik1xBe ik1x ஐப் பெறப் போகிறேன் அங்கு k12mE2 மற்றும் நான் x0 க்கு xCeik2xஇங்குk22m2 ஐப் பெறப் போகிறேன் நான் எப்படி C A மற்றும் B ஐக் கண்டுபிடிப்பேன் மீண்டும் எல்லை நிலை மூலமாக எல்லை நிபந்தனை என்ன ψ என்பது x0 மற்றும் x0 பக்கங்களிலிருந்து ஒரே மாதிரியாக இருக்கும் அதாவது பக்கங்கள் தொடர்ச்சியானது எனவே நான் ABC எண் 2 ஐப் பெறப் போகிறேன் தொடர்ச்சியாக இருக்க வேண்டும் எனவே நான் ik1A Bik2C பெறுவேன் இது எனது சமன்பாடு 1 இது எனது சமன்பாடு 2 அல்லது A Bk2k1C இப்போது நாம் இரண்டு சமன்பாடுகளையும் தீர்க்க முடியும் எனக்கு 2A1k2k1C அல்லது C2k1k1k2A கிடைக்கிறது மேலும் எனக்கு BC A கிடைக்கிறது இது 2k1k1k2 1A ஆகும் இது k1 k2k1k2 B எனவே எனக்கு C கிடைக்கிறது இது 2k1k1k2A என்பது CA2k1k1k2 மற்றும் B ஐ குறிக்கிறது இது k1 k2k1k2 A ஆகும் இது BAk1 k2k1k2 என்பதைக் குறிக்கிறது இப்போது பிரதிபலிப்பு குணகம் Rcurrent going to the leftcurrent going to the right x0 இல் செல்கிறது இது வேகமாக இருக்கும் இது k மடங்கு B2 ஆல் வழங்கப்படும் வேகம் A2 ஆல் வகுக்கப்படுகிறது எனவே இது k1 k22 k1k22 ஆக வெளிவருகிறது மற்றும் பரிமாற்ற குணகம் x0 க்கு வேகம் v2 ஆக இருக்கும் இது v2C2v1A2 க்கு போகிறது எனவே v2 கழித்தல் v1 இப்போது v1 மடங்கு 4k12 k1k22 ஆல் வகுக்கப்படுகிறது வேகம் k க்கு விகிதாசாரமாகும் எனவே இது 4k1k2 k1k22 ஆக இருக்கும் எனவே நாம் கணக்கிட்டுள்ள விஷயம் என்னவென்றால் ஒரு துகள் இடதுபுறத்தில் இருந்து ஒரு தடையைத் தாக்கும் போது மற்றும் ஆற்றல் இது V0 கிளாசிக்கலை விட பெரியது எல்லா துகள்களும் இப்போது நாம் கண்டுபிடிப்பதை விட கீழே போகும் என்று எதிர்பார்க்கிறோம் k1 k2 k1k22 க்கு சமமான ஒரு பிரதிபலிப்பு குணகம் மற்றும் 4k1k2 k1k22 எனப்படும் பரிமாற்றக் குணகம் ஆகியவை V க்கு எதிராக ஆற்றலுக்கு எதிராக நீங்கள் நிகழ்வுக்கோப்பு செய்தால் நாம் கண்டுபிடிப்பது EV0 பிரதிபலிப்பு குணகம் என்றால் நான் சிவப்பு நிறத்தில் காட்டப் போவது V0 வரை 1 மற்றும் நீல நிறத்தில் நான் காட்டப் போகும் பரிமாற்றக் குணகம் இந்த பிரதிபலிப்பு குணகத்திற்கு அப்பால் 0 முதல் V0 வரை உள்ளது திடீரென்று 0 ஆக மாறாது ஆனால் மெதுவாக 0 மற்றும் அதற்கு அப்பால் செல்கிறது இது பரிமாற்றக் குணகம் திடீரென்று ஒன்றாக மாறாது ஆனால் மெதுவாக அணுகுமுறை என்பது TR தொகை எப்போதும் 1 ஆக இருக்கும் எனவே இது கிளாசிக்கல் மெக்கானிக்கிலிருந்து வேறுபட்ட மற்றொரு விளைவாகும் இது V0 ஐ விட அதிகமான ஆற்றலுக்கும் பிரதிபலிப்பு உள்ளது மற்றும் பரிமாற்றம் 1 அல்ல இப்போது V0 ஐ விட குறைவான ஆற்றல் விஷயத்தில் என்ன நடக்கும் என்பது நாம் கண்டுபிடித்தது துகள் உள்ளே நுழைந்து துகள் திரும்பி செல்கிறது ஆனால் இங்கே துகள் காணப்படுவதற்கான வரையறுக்கப்பட்ட நிகழ்தகவு உள்ளது எனவே டோட்டல் இன்டர்ணல் ரெப்லக்ஷன் போலவே இந்த தடையை நான் சிறியதாக மாற்றினால் அதாவது இந்த சிறிய பிராந்தியத்தில் மட்டுமே எனக்கு V0 உள்ளது இதன் மூலம் துகள் செல்வதற்கான நிகழ்தகவு மிகவும் எதிர் உள்ளுணர்வு உடன் இருக்கும் மிகவும் நான் கிளாசிக்கல் ஆகும் ஏனென்றால் இங்கே நடைமுறைக்கான நிகழ்தகவு மற்றும் பின்னர் இதன் வழியாக செல்ல முடியும் என்பது துகள் இன்னும் செல்லக்கூடிய தடையை விட ஆற்றல் குறைவாக இருந்தாலும் சுரங்கப்பாதை என்று அழைக்கப்படுகிறது மேலும் இது ஒரு குவாண்டம் நிகழ்வு என்பதால் இந்த விரிவுரையை முடிக்க ஒளியின் அலை தன்மை என்ன ஒரு தடையின் ஊடாக ஒரு துகள் பரவுதல் மற்றும் பிரதிபலிப்பு இது கிளாசிக்கல் நடத்தையிலிருந்து வேறுபட்டதாகக் கண்டறிந்தோம் இது ஒரு துகள் தொடர்பான அலையின் காரணமாக இருக்கிறது மேலும் இந்த தடையின் அகலத்தை மெல்லியதாக நான் செய்தால் அதன் ஆற்றல் தடையின் உயரத்தை விடக் குறைவாக இருந்தாலும் அவை ஒரு தடையின் ஊடாகப் பரவுகின்றன மேலும் இது சுரங்கப்பாதையின் நிகழ்வுகள் என்று அழைக்கப்படுகிறது இது அடுத்த விரிவுரையில் நான் கருதுகிறேன்